முன்பு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் சில அடிப்படை கருத்துகளையும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் டாஸ்க் ஸ்கேட்யூலர்கள் பற்றியும் நாம் பார்த்தோம் எந்தவொரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடைய மிக முக்கியமான பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும் ஏனெனில் இது ஒரு டாஸ்க்கின் டெட்லைனை பூர்த்தி செய்வதில் முதன்மை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது மேலும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ரிசோர்ஸ் ஷேரிங் சிக்கல்களையும் பின்னர் ரிசோர்ஸ் ஷேரிங் போது எழும் சிக்கல்களைத் தீர்க்க கூடிய புரோடாகால்களையும் நாம் பார்த்தோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் எழும் சில அடிப்படை சிக்கல்கள் இங்கு விவாதிக்கப்படும் பின்னர் யூனிக்ஸ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களாக பயன்படுத்த படலாமா என்பதைப் பார்ப்போம் மேலும் யூனிக்ஸ் பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் மற்றும் அதை எப்படி நீட்டிக்க முடியும் என்பதைப் பற்றி விவாதிப்போம் ரியல் டைம் ப்ரையாரிட்டி லெவல்களுக்கான ஆதரவு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாகும் ரியல் டைம் ப்ரையாரிட்டி லெவல்களில் ஒரு முறை டாஸ்க்கிற்கு ப்ரையாரிட்டியை ப்ரோகிராமர் ஒதுக்கிய பின்னர்ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் அதை மாற்ற முடியாது எனவே இவை ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் ஆனால் நாம் மேற்கொண்டு தொடரும்போது பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பணிகளின் ப்ரையாரிட்டியை டைனமிக் ஆக மாற்றுவதைக் காண்போம் ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் பாலிசி எந்த ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கும் ஆன மைய தேவைகளுள் ஒன்றாகும் சரியான ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால்களைப் பயன்படுத்தாத போது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன்கள் ஏற்படலாம் மேலும் பணிகள் அவற்றின் டெட்லைனை இழக்கக்கூடும் குறைந்த டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் மில்லி அல்லது மைக்ரோ விநாடிகளின் வரிசையில் இருக்கையில் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் தயாராகும்போது எக்சீக்யூட் ஆகும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளை பிரீஎம்ட் செய்ய வேண்டும் மேலும் இந்த பிரீஎம்ட்ஷன் டைம் மில்லி அல்லது மைக்ரோ விநாடிகளின் வரிசையாகும் இன்டரப்ட் லேட்டன்சீ தேவைகளுக்கு இன்டரப்ட் ஒரு முறை நிகழும் போது அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் மற்றும் இன்டரப்ட் சர்வீசிங் சில எல்லைக்குட்பட்ட சிறிய நேரத்திற்குள் நிகழ வேண்டும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடைய கூடுதல் தேவைகள் மெமரி லாக்கிங் சப்போர்ட் ஆகும் ஏனெனில் ஒரு வர்ச்சுவல் மெமரி சிஸ்டமில் பேஜ் பயன்படுத்தப்படாவிட்டால் அது மாற்றப்படும் எனவே ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்படும் போது அது நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு ஜிட்டர்களை அறிமுகப்படுத்தலாம் இது பின்னர் விவாதிக்கப்படும் இது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கான அடிப்படைத் தேவைகளில் ஒன்றாகும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக பணியாற்றுவதற்கு மெமரி லாக்கிங் ஆதரிக்க படவேண்டும் மேலும் இந்த லாக் செய்யபட்ட பேஜ்கள் பேஜ் ஸவாப்பிங் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாது டைமர்களுக்கான ஆதரவு அதாவது பீரியாடிக் டைமர்கள் மற்றும் ஒன்செட் டைமர்கள் ஹை பிரஸ்ரீசன் டைமர்கள் போன்றவை ரியல் டைம் அப்ளிகேஷன்கள் எழுதுவதில் அடிக்கடி தேவைபடுகின்றன மேலும் இவை ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஆதரிக்கப்படவேண்டும் ரியல் டைம் ஃபைல் சிஸ்டம் பாரம்பரிய ஃபைல் சிஸ்டமை ஆதரிக்கிறது ஏனெனில் பிளாக்குகள் டெஸ்க்கில் கிடைக்கும் இட அடிப்படையில் எழுத படுகின்றன ஆனால் பிளாக்குகளின் ஆக்சஸ் டைம் பிளாக் அமைந்துள்ள இடங்களையோ அல்லது அது ரியல் டைம் ஃபைல் சிஸ்டமில் உள்ள டெஸ்க்கில் அமைந்துள்ள இடங்களையோ சார்ந்திருக்கும் ரியல் டைம் ஃபைல் சிஸ்டமில் பிளாக்குகள் தொடர்ச்சியாக எழுதப்படுகின்றன எனவே பிளாக்குகளுக்கான ஆக்சஸ் டைம் கணிக்கத்தக்கதாகிவிடும் எனவே ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் டிவைஸ் இன்டர்பேஸிங்கை எளிதாக்க வேண்டும் ஏனெனில் பல ரியல் டைம் சிஸ்டம்கள் பல சென்சார்கள் ஆக்சுவேட்டர்கள் மற்றும் பல விஷயங்களை உள்ளடக்குகின்றன புதிய வகை சென்சார் அல்லது ஆக்சுவேட்டரைப் பயன்படுத்துவதற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஒரு பகுதியை மீண்டும் எழுத தேவையில்லை இந்த சாதனங்களுக்கான சாதன இயக்கிகள் அவ்வப்போது இணைக்கப்பட வேண்டும் மேலும் இவை உண்மையில் சிஸ்டமை ஷட் டவுன் செய்யவோ அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டமை மீண்டும் தொகுக்கவோ தேவையில்லை ரியல் டைம் ப்ரையாரிட்டி லெவல் ஒரு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவலை குறிக்கிறது அதாவது புரோகிராமர் மூலம் ஒரு பணிக்கு ப்ரையாரிட்டி ஒதுக்கப்பட்டவுடன் அது மாறக்கூடாது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு புரோகிராமர் மூலம் ஒதுக்கப்பட்ட ப்ரையாரிட்டியை மாற்றக்கூடாது மறுபுறம் டைனமிக் ப்ரையாரிட்டியில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பணிகளின் ப்ரையாரிட்டி அளவை மாற்றிக் கொண்டே இருக்கிறது அனைத்து பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் ஒவ்வொரு முறையும் டைம்ஸ்லைஸ் முடிந்தவுடன் டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை மாற்றிக்கொண்டே இருக்கும் இதன் முக்கிய காரணம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் செயல்திறனை மேம்படுத்துவதே டாஸ்க் ஸ்கேட்யூலர் என்பது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மைய அம்சமாகும் என்பதை நாம் கண்டோம் எனவே ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் மற்றும் பிற கஷ்டம் டாஸ்க் ஸ்கேட்யூலர்களை ஆதரிக்க வேண்டும் நான் ட்டிரிவியல் அப்ளிகேஷன் டாஸ்க்குகள் வளங்களைப் பகிர்வதற்காக ரிசோர்ஸ் ஷேரிங்கை ஆதரிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு டாஸ்க்கின் முடிவுகளை மற்றொரு டாஸ்க்கிற்கு அனுப்ப வேண்டும் அவை இதற்காக ஷார்ட்டு மெமரி அல்லது ஷார்ட்டு டிவைசஸ் பயன்படுத்தலாம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ரிசோர்ஸ் ஷேரிங்கிற்கு ஆன தீர்வு செமாஃபோர் என்று நாம் கண்டோம் செமாஃபோர் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை கண்டோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலை ஆதரிக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் எனவே ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கல் காரணமாக அவற்றின் டெட்லைனை தவறவிடாது டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் குறைவாகவும் வரம்பிற்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் தயாராகும்போது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் செய்ய வேண்டும் மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு சில மைக்ரோ விநாடிகளின் வரிசையில் இயங்க வேண்டும் ஏனெனில் டாஸ்க் டெட்லைன் நூற்றுக்கணக்கான மைக்ரோ விநாடிகள் ஆகவே டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் நூற்றுக்கணக்கான மைக்ரோ விநாடிகள் அல்லது ஒரு வினாடி அல்லது பல மில்லி விநாடிகள் என்றால் கடினமான ரியல்டைம் பணிகள் அவற்றின் டெட்லைனை இழக்க நேரிடும் அடுத்த லெக்சரில் யுனிக்ஸ்சை ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக விவாதிப்போம் முக்கிய சிக்கல் என்னவென்றால் யூனிக்ஸில் டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் இரண்டாவது வரிசையாகும் மேலும் ஒரு கடினமான ரியல் டைம் பணிக்கு 100 மைக்ரோ விநாடிக்கு டெட்லைன் இருந்தால் டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் தானே ஒரு டெட்லைனை தவறவிடப் போகிறது ஆனால் யுனிக்ஸ் போன்ற பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ஒரு விநாடி அளவிற்கு உயர்ந்த டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் கொண்டுள்ளதை பற்றி கேள்வி எழுகிறது ஒரு பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் கர்னல் நான் பிரீஎம்ட்டிவ் அதாவது ஒரு இன்டரப்ட் ஏற்படும்போது கர்னல் அதை சேவை செய்யாது உண்மையில் கர்னல் பயன்முறையில் இருக்கும்போது கர்னல் முடக்கப்படும் ஏன் கர்னல் ரோட்டின்ஸ் இயக்கும் போது கர்னல் அனைத்து இன்டரப்ட்டுகளையும் முடக்க வேண்டும் ஏன் அது ஒரு வினாடி இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் மீண்டும் எழுகிறது நான் பிரீஎம்ட்டிவ் கர்னல் காரணமாக நீண்ட பிரீஎம்ட்ஷன் டைம் ஏற்படுகிறது மற்றும் கர்னல் ரோட்டின்ஸ் செயல்படுத்தும்போது கர்னல் இன்டரப்ட்டுகளை முடக்குகிறது மேலும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இன்டரப்ட் லேட்டன்சீ தேவைகளும் உள்ளன இன்டரப்ட் லேட்டன்சீ என்றால் ஒரு இன்டரப்ட் ஏற்படும் போது மற்றும் இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டின் அந்த இன்டரப்ட்டிற்கு இயங்கும் நேரத்தில் நேரம் சிறியதாகவும் பவுண்டட் ஆகவும் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் ஒரு கட்டத்தில் இன்டரப்ட் ஏற்படும் வரைபடம் பின்வருமாறு இந்த இன்டரப்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் அங்கீகரிக்கப்படுகிறது பின்னர் அது சில செயலாக்கத்தை செய்கிறது எடுத்துக்காட்டாக கண்கரண்ட் பதிவேடுகளைச் சேமித்த பிறகு அது இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டினை இயக்குகிறது இதனால் இன்டரப்ட் நிகழும் நேரப் புள்ளி அல்லது இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டின் இயங்கத் தொடங்கும் நேரத்தை நாம் இன்டரப்ட் லேட்டன்சீ டைம் என்று அழைக்கிறோம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தவரை இந்த நேரம் பெரியது அதாவது ஒரு விநாடி வரிசை ஆனால் ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு இந்த நேரம் சில மைக்ரோ விநாடி வரிசையில் இருக்க வேண்டும் மேலும் இன்டரப்ட் லேட்டன்சீ டைம் டிட்டர்மினிஸ்டிக் ஆக இருக்க வேண்டும் அதாவது 10 மில்லி விநாடிகள் பவுண்ட் என்று நாம் கூறியவுடன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது 10 மில்லி விநாடிக்கு மேல் இருக்ககூடாது இதனால் ஒரு இன்டரப்ட் லேட்டன்சீ டைமிற்கு டிட்டர்மினிஸ்டிக் பவுண்ட் வழங்கப்படுகிறது ஆனால் அத்தகைய குறைந்த இன்டரப்ட் லேட்டன்சீ எப்படி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு பெறப்படுகின்றது என்று வியக்கலாம் ஏனெனில் ஒரு இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டின் இயங்கும் போது அது பல மைக்ரோ விநாடிகள் ஆகலாம் இதற்கிடையில் மற்றொரு இன்டரப்ட் ஏற்பட்டால் பின்னர் அது இப்போது காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிக்கல் இருக்கும் ஏனென்றால் பல ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் குறைந்த இன்டரப்ட் லேட்டன்சீ அடைவதற்காக இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டினை ஒரு டிஃபர்ட் ப்ரோசீசர் கால் ஆக இயக்குகின்றன இது வேறு எந்த டாஸ்க்கையும் போல இயங்குகிறது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை போல கடுமையானது மற்றும் டிஃபர்ட் ப்ரோசீசர் கால் எனப்படுகிறது இன்டரப்ட் ஏற்பட்டவுடன் இயங்கும் குறியீடு மிகச் சிறிய குறியீடாகும் இது டிஃபர்ட் ப்ரோசீசர் கால் உருவாக்கி அதை வரிசைப்படுத்துகிறது நாம் தொடரும்போது இது குறைந்த இன்டரப்ட் லேட்டன்சீயை அடைய பயன்படுத்தப்படும் முக்கிய நுட்பமாகும் என்பதைக் காணலாம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தவரை கர்னல் பிரீஎம்ட்டிவ் ஆக மாற வேண்டும் என்பது மட்டுமல்ல அதாவது கர்னல் பயன்முறையில் இயங்கினாலும் கர்னல் குறியீடு இயங்குகிறது ஆனாலும் அதனால் கர்னல் குறியீட்டை பிரீஎம்ட் செய்ய முடியும் இங்கே நெஸ்டட் இன்டரப்ட்டுகளை நாம் கையாள முடியும் அதாவது இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டின் இயங்கும்போதே மற்ற இன்டரப்ட்டுகளை அங்கீகரிக்க வேண்டும் மேலும் அதை செயலாக்க செய்யவும் வேண்டும் மெமரி மேனேஜ்மென்ட் தேவைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக வர்ச்சுவல் மெமரி அமைப்பிலும் மெமரி புரோடக்ச அம்சங்களிலும் நமக்கு முன்னேற்றம் தேவை மிகச் சிறிய அளவு டாஸ்க்குகள் இருக்கும் எம்பெடட் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் மிகக் குறைவான டாஸ்க்குகள் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓவர்ஹெட் ஆகியவை மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இங்கே பூட்பிரிண்ட் அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அளவு சிறியதாக இருக்க வேண்டும் பின்னர் வர்ச்சுவல் மெமரி ஆதரிக்கப்படாது மற்றும் மெமரி பாதுகாப்பு அம்சம் கூட அதாவது ஒரு பணி தற்செயலாக மற்றொரு பணியின் முடிவுகளை ஓவர்ரைட் செய்ய முடியுமா அல்லது மற்றொரு பணியின் குறியீடு ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறதா இல்லையா ஏனென்றால் அதற்கு கூடுதல் ஓவர்ஹெட் தேவைப்படும் மேலும் நமக்கு மிகச்சிறிய அளவு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டுமே தேவை எனவே பல எம்பெடட் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் உண்மையில் வர்ச்சுவல் மெமரி மற்றும் மெமரி புரோடக்சன் சிஸ்டம்களை ஆதரிப்பதில்லை ஆனால் ஒருவர் ஏதாவது செய்யாவிட்டால் வரை எடுத்துக்காட்டாக நான்எம்பெடட் அப்ளிகேஷன்கள் அல்லது ஒரு பெரிய அதிநவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொண்டிருக்க கூடிய எம்பெடட் அப்ளிகேஷன்கள் இங்கே நமது முக்கிய கவனம் ஏதாவது செய்ய வேண்டும் இதனால் வர்ஸ்ட் கேஸ் மெமரி ஆக்சஸ் டைம் கடுமையாக அதிகரிக்ககூடாது இல்லையெனில் மெமரி ஆக்சஸ் ஜிட்டர் இருக்கும் மெமரி ஆக்சஸ் ஜிட்டர் என்பதன் பொருள் என்னவென்றால் டேட்டா சில நேரங்களில் மிக விரைவாகப் பெறப்பட்டு சில நேரங்களில் கணிசமான தாமதத்திற்குப் பிறகு பெறப்பட்டால் ஆக்சஸ் டைம் மாறுபாடு ஜிட்டர் என்று ஒரு வர்ச்சுவல் மெமரி ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் அழைக்கப்படுகிறது மெமரி அல்லது கேஷ் இல் பேஜ் இருந்தால் ஆக்சஸ் டைம் மிக வேகமாக இருக்கும் மற்றும் டேட்டா மிக விரைவாக பிராசசரில் பெறப்படுகிறது ஆனால் பேஜ் மெமரிஇல் கிடைக்கவில்லை மற்றும் பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் ஹார்ட் டிஸ்க்கை ஆக்சஸ் செய்ய வேண்டும் மற்றும் ஆக்சஸ் டைம் மெயின் மெமரிஇல் கிடைத்ததை விட நூற்றுக்கணக்கான மடங்கு பெரியதாகிறது அடுத்த முக்கிய கவலை இதுபோன்ற மெமரி ஆக்சஸ் ஜிட்டரை தடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையெனில் அவற்றின் டெட்லைனை இழக்க நேரிடும் வர்ச்சுவல் மெமரி சராசரி மெமரி ஆக்சஸ் டைமைகுறைக்க உதவுகிறது ஆனால் வர்ஸ்ட் கேஸ் மெமரி ஆக்சஸ் டைம் குறைகிறது ஏனெனில் ஒரு பேஜ் மெமரியில் கிடைக்கவில்லை என்றால் ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்படுகிறது பின்னர் அதை ஹார்ட் டிஸ்க்கில் இருந்து பெற வேண்டும் மற்றும் பேஜ் ஃபால்ட் குறிப்பிடத்தக்க தாமதத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் வர்ச்சுவல் மெமரி அமைப்புகளும் மெமரி புரோடக்சன் ஃபீச்சர்ரை ஆதரிக்கின்றன அவை தெளிவற்ற அல்லது துணை தயாரிப்புகளாக உள்ளன எல்லா வர்ச்சுவல் மெமரி அமைப்புகளும் மெமரி புரோடக்சனை கொண்டுள்ளது அதாவது ஒவ்வொரு டாஸ்க்கும் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட மெமரியை மட்டுமே ஆக்சஸ் செய்ய முடியும் இதனால் உண்மையில் கணினியில் உள்ள அனைத்து டேட்டாவையும் முழு மெமரி ஸ்பேஸ்சையும் ஆக்சஸ் செய்ய முடியாது இது மெமரி புரோடக்சன் ஃபீச்சர் என்று அழைக்கப்படுகிறது சில காரணங்களால் வர்ச்சுவல் மெமரி ஆதரிக்கப்படாவிட்டால் ஏனெனில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு சிறிய எம்பெடட் அமைப்பாக இருக்கலாம் நம்மால் உண்மையில் வர்ச்சுவல் மெமரியை ஆதரிக்க முடியாது பின்னர் மெமரி புரோடக்சன் ஒரு சிக்கலாக மாறும் ஏனெனில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குறியீட்டில் பிழை இருந்தால் அது இல்லாமல் டிபக் செய்வது மிகவும் கடினம் மேலும் மெமரி புரோடக்சன் இல்லாத போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குறியீடு ஓவர்ரைட் செய்யப்படுவதால் அது செயலிழக்கிறது பிறகு இது எங்கு ஓவர்ரைட் செய்யப்படுகிறது என்பதைக் கண்டறியவும் நம்மால் முடியாது மேலும் எந்த வர்ச்சுவல் மெமரி ஆதரவும் இல்லாமல் இருந்தால் மெமரி பிராக்மெண்டேஷன் ஒரு சிக்கலாக மாறும் இயற்கையாகவே வர்ச்சுவல் மெமரியை ஆதரிக்கும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் வகைகள் குறித்து ஒரு கேள்வி எழுகிறது டாஸ்க்குகளுக்கு பெரிய டேட்டா தேவைப்படும் போது அல்லது ஹெவி வெயிட் மெமரி கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய குறியீட்டில் குறிப்பிடத்தக்க கோடுகள் உள்ள போது ரியல் டைம் டாஸ்க்குகள் பெரிய குறியீடுகளாக இருக்கும்போது அல்லது பெரிய டேட்டா தேவைப்படும் போது நமக்கு ஒரு வர்ச்சுவல் மெமரி சிஸ்டம் தேவைப்படுகிறது நமது கணினியில் எடிட்டர் இமெயில் கிளையன்ட் வெப் பிரவுசர் போன்ற நான் ரியல் டைம் அப்ளிகேஷன் இயக்கத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் என்றால் வர்ச்சுவல் மெமரியை ஆதரிக்க வேண்டியது அவசியம் மெமரி புரோடக்சனில் ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் அதன் சொந்த அட்ரஸ் ஸ்பேஸ் உள்ளது மற்றும் ஒரு டாஸ்க்கால் மற்றொரு டாஸ்க்கின் அட்ரஸ் ஸ்பேஸ்சை ஆக்சஸ் செய்ய முடியாதவாறு மெமரி புரோடக்சன் முறையால் உறுதி செய்யப்படும் நமக்கு மெமரி புரோடக்சன் இல்லாதபோது எல்லா டாஸ்க்குகளும் ஒரே அட்ரஸ் ஸ்பேஸ்சில் இயங்குகின்றன சிங்கிள் அட்ரஸ் ஸ்பேஸ் கொண்டிருப்பதன் நன்மை என்ன வென்றால் அது திறமையானது புரோடக்சன் பிட்களை சரிபார்ப்பது அவசியமில்லை மேலும் இது பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான மெமரி பிட்களில் சேமிக்கப்படுகிறது எனவே அழைப்புகள் லைட்வெயிட் ஆகின்றன இது திறமையானது மற்றும் அதற்கு குறைந்த மெமரியும் தேவை படுகிறது புரோகிராமர் எளிதில் நிர்வகிக்கக்கூடிய ஒன்று அல்லது இரண்டு சிறிய டாஸ்க்குகள் மட்டுமே தேவைப்படும் மிகச் சிறிய எம்பெடட் அப்ளிகேஷன்களில் மெமரி புரோடக்சனை நீக்கிவிடலாம் ஆனால் பல டாஸ்க்குகள் கொண்ட அப்ளிகேஷன்களில் மெமரி புரோடக்சன் இல்லாமல் வேலை செய்வது மிகவும் கடினம் எனவே ஒரு சிறிய மெமரி மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான டாஸ்க்குகள் கொண்ட மிகச் சிறிய எம்பெடட் அப்ளிகேஷன்களுக்கு புரோடக்சன் வடிவத்தில் மெமரி ஓவர்ஹெட் ஏற்று கொள்ள முடியாதது மற்றும் மெமரி புரோடக்சன் இல்லாமல் கூட அப்ளிகேஷனை ப்ரோக்ராம் செய்து புரோகிராமரால் எளிதாக நிர்வகிக்க முடியும் மெமரி புரோடக்சன் இல்லாமல் பெரிய அப்ளிகேஷன்களுக்கு ப்ரோக்ராம் டெவலப்மென்ட் செலவு அதிகரிக்கிறது ஏனெனில் டிபக் செய்வது மிகவும் கடினமாகிவிடும் மேலும் ஒரு டாஸ்க் மற்றொரு டாஸ்க்கின் டேட்டா அல்லது முடிவுகளை ஓவர்ரைட் செய்யும் அது மட்டுமல்லாமல் பராமரிப்பு செலவு அதிகரிக்கிறது பின்னர் அப்ளிகேஷனை நாம் ஏதாவது மாற்ற விரும்பினால் மாற்றுவது மிகவும் கடினம் வர்ச்சுவல் மெமரி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஆதரிக்கப்பட்டால் மெமரி லாக்கிங் அம்சம் நமக்கு தேவை மெமரி லாக்கிங் அம்சத்தில் புரோகிராமர் மெமரி பேஜை லாக் செய்ய முடியும் இது பேஜை மெமரியில் இருந்து ஹார்ட் டிஸ்க்கிற்கு மாற்றுவதைத் தடுக்கிறது எனவேமெமரிஆக்சசில் உள்ள ஜிட்டர் குறைகிறது மெமரி லாக்கிங் ஆதரவு இல்லாத நிலையில் கிரிட்டிக்கல் டாஸ்க் கூட பெரிய மெமரி ஆக்சஸ் ஜிட்டர்களை அனுபவிக்கக்கூடும் எனவே டாஸ்க் ஸ்கேட்யூலிங் மிகவும் பழமைவாதமாக இருக்க வேண்டும் ஆனால் டாஸ்க்குகள் மெமரி ஆக்சஸ் ஜிட்டர் காரணமாக அவற்றின் டெட்லைனை இழக்கக்கூடும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அசிங்கரநஸ் IOஐயும் ஆதரிக்க வேண்டும் ஒரு பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உள்ள IO சிங்கரநஸ் ஆகும் அதாவது ஒரு பிராசஸ் முடிவுக்கு காத்திருக்கும் போது பிளாக் செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக நாம் ஒரு வேர்ட் ப்ராசசிங் அப்ளிகேஷனை செய்கிறோம் ஃபைல் சேவ் செய்து கொண்டிருக்கும்போதே மேலும் ஃபைலை சேவ் செய்ய விரும்புகிறோம் இது ஒரு சிங்கரநஸ் கால் என்பதால் நாம் எதையும் செய்ய முடியும் ஆனால் ஒரு சேவ் கட்டளை வழங்கப்பட்டால் அதே நேரத்தில் எடிட்டிங் மற்றும் பிற செயல்பாடுகளையும் செய்ய முடியும் என்றால் அது ஒரு அசிங்கரநஸ் IO ஆகும் இது நான்பிளாக்கிங் IO என்றும் அழைக்கப்படுகிறது நாம் IO ஐ தொடங்கலாம் பின்னர் தொடர்ந்து இயங்கலாம் மற்றும் அசிங்கரநஸ் IO ரீட் aioread மற்றும் அசிங்கரநஸ் IO ரைட்aio−write போன்றவற்றை அழைக்கலாம் இவற்றை ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆதரிக்க வேண்டும் ஏனெனில் IO பொதுவாக மெதுவாக உள்ளது மற்றும் ஒரு டாஸ்க் பிராசஸ் IO கணக்கில் தடுக்க வேண்டும் என்றால் அதன் டெட்லைனை தவற விடலாம் மேலும் அது ஒரு ரியல் டைம் டாஸ்க் ப்ரோகிராமிங் அசிங்கரநஸ் IO ஆதரவு இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கும் மேலும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எம்பெடட் சிஸ்டம்களுக்கு பயன்படுத்த பட வேண்டும் ஆனால் சில நேரங்களில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பூட்பிரிண்ட் என்று அறியப்படும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அளவு மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் எம்பெடட் அப்ளிகேஷன்கள்களுக்கு விரும்பத்தக்க மற்றொரு அம்சம் பவர் சேவிங் அம்சமாகும் பவரை சேமிக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுப்பேற்க வேண்டும் லோடு அதிகமாக இல்லாதபோது லோ பிரீகொன்சி மோடில் பிராசசர் இயக்கப்படும் மற்றும் லோடு அதிகமாக இல்லாத போது பிராசசர் பகுதி சுவிட்ச் ஆப் செய்யப்படும் இதனால் பவர் பாதுகாக்கப்படுகிறது இந்த லெக்சரில் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருந்து நான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஒதுக்கி வைக்கும் அம்சங்கள் என்ன என்பதைப் பார்த்தோம் மேலும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என அழைக்கப்படுவதற்கு ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு டஜன் அம்சங்களைப் பற்றி அடையாளம் கண்டோம் சிக்கல்களைத் தெளிவுபடுத்துவதற்கும் இந்த அம்சங்களின் ஆழத்தைப் பெறுவதற்கும் பாரம்பரிய யுனிக்ஸ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக பயன்படுத்தப்பட்டால் ஏற்படக்கூடிய சிக்கல்களைக் கருத்தில் கொள்வோம் இந்த சிக்கல்களின் தோற்றம் விவாதிக்கப்படும் ஏனெனில் இந்த சிக்கல்களை நாம் நன்கு அறிந்தால் தவிர ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை உருவாக்க முடியாது யுனிக்ஸ்சை ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக நாம் பயன்படுத்த விரும்பினால் பல சிக்கல்கள் இருக்கும் மேலும் இந்த லெக்சரில் நாம் அடையாளம் கண்ட ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஆதரிக்கப்பட வேண்டிய அனைத்து சிக்கல்களை யுனிக்ஸ் திருப்திகரமாக ஆதரிக்கவில்லை ஆனால் பின்னர் இரண்டு கடினமான பிரச்சினைகள் யாதெனில் முதலில் நான் பிரீஎம்டபல் கர்னல் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இயங்கும்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கோடு இன்டரப்ட்டுகள் பிளாக் செய்யப்படுகின்றன இரண்டாவதாக டைனமிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் புரோகிராமர் ஒரு டாஸ்க்கிற்கு ப்ரையாரிட்டி அளித்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டைம் சிலைஸ் முடிவில் அதை மாற்றிக் கொண்டே இருக்கும் ஏன் ஒரு பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக பயன்படுத்த முடியாது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான முக்கியமான சிக்கல்களை நாம் விவாதித்தோம் மேலும் இந்த சிக்கல்கள் ஒரு பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமுடன் இருப்பதற்கான காரணங்களையும் முதன்முதலில் விவாதித்தோம் இத்துடன் இந்த லெக்சரை முடிப்போம் அடுத்த லெக்சரில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்